பேண்ட் பாஸாக ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் மற்றும் பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் இந்த அத்தியாயத்திற்கு வருக நம்முடைய விரிவுரைக்கான இந்த அத்தியாயத்தில் ஃபில்டர்களைப் பார்க்கிறோம் எனவே நாம் பேண்ட் ஐப் பார்த்தோம் ஒரு பேண்ட் ஐக் கடந்து செல்லும் ஃபில்டர்களைக் கண்டோம் அது பேண்ட் ஐ வடிகட்டுகிறது எனவே லோ பாஸ் ஃபில்டர் மற்றும் ஹை பாஸ் ஃபில்டர் ஐக் கண்டோம் லோ பாஸ் ஃபில்டர்களுக்கு பாசிவ் ஃபில்டர்களைக் கண்டோம் மேலும் ஹை பாஸ் ஃபில்டர் இல் ஆக்டிவ் ஃபில்டர்களைப் பார்த்தோம் இப்போது லோ பாஸ் மற்றும் ஹை பாஸ் சேர்க்கையில் கவனம் செலுத்துவோம் எனவே ஒரு பேண்ட் ஃபில்டர் எவ்வளவு சரியாக இருக்கிறது ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி வடிவமைக்க முடியும் எனவே இரண்டு வகையான ஃபில்டர்களைப் பார்ப்போம் ஒன்று பேண்ட் பாஸ் ஃபில்டர் மற்றொன்று பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர்கள் சில உதாரணங்களை நாம் சிந்திப்போம் எனவே இந்த சர்க்யூட்களை எவ்வாறு தீர்மானிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே நீங்கள் மீண்டும் திரைக்கு வந்தால் இங்கே நீங்கள் காண்பது ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் சரியா பேண்ட் பாஸ் ஃபில்டர் இப்போது பேண்ட் பாஸ் ஃபில்டர் இன் முக்கிய பண்பு அல்லது எந்தவொரு ஃபில்டர் இன் முக்கிய பண்பு என்னவென்றால் ஃபிரீயூன்சிகளை ஒப்பீட்டளவில் ரிலேடிவ் கடந்து செல்வதற்கான திறன் ஒப்பீட்டளவில் ரிலேடிவ் கவனிக்கப்படாதது ஒரு குறிப்பிட்ட பேண்ட் இன் மீது கவனம் செலுத்துதல் அல்லது பாஸ் பேண்ட் எனப்படும் ஃபிரீயூன்சி பரவல் மற்றும் ஸ்டாப் பேண்ட் எனப்படும் ஃபிரீயூன்சி மற்ற பேண்ட் ஐக் அட்டென்யேட் செய்தல் இதை நாம் பார்த்துள்ளோம் குறிப்பிட்ட பேண்ட் வித் ஐ கடந்து செல்ல ஃபில்டர் ஐ நீங்கள் வடிவமைக்கும்போதுதான் பாஸ் பேண்ட் ஃபிரீயூன்சிகள் என்று அழைக்கப்படும் ஒரு ஃபிரீயூன்சி கிடைக்கும் இன்சீடெண்ட் ஃபிரீயூன்சிகள் என்பது அவை அட்டென்யேட் செய்யப்படுவதை நாம் விரும்பவில்லை அது நமக்கு தேவை இல்லை இது ஸ்டாப் பேண்ட் ஃபிரீயூன்சி என்று அழைக்கப்படுகிறது இப்போது ஒரு எளிய பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஐ சிங்கிள் ஹை பாஸ் ஃபில்டர் உடன் சிங்கிள் லோ பாஸ் ஃபில்டர் ஐ அடுக்குவதன் கேஸ் கேட் செய்வதன் மூலம் எளிதாக உருவாக்க முடியும் லோ பாஸ் ஃபில்டர் சர்க்யூட் எப்படி இருக்கிறது என்பது நமக்குத் தெரிந்தால் ஹை பாஸ் ஃபில்டர் சர்க்யூட் எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்குத் தெரிந்தால் லோ பாஸ் ஃபில்டர் ஐ ஹை பாஸ் ஃபில்டர் உடன் அடுக்குவதன் கேஸ் கேட் செய்வதன் மூலம் நாம் ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஐ வடிவமைக்க முடியும் எனவே ஒரு பிளாக் டயக்ராம் இருந்தால் அது பிளாக் இன் தொடக்கத்தில் உள்ள ஹை பாஸ் ஃபில்டர் இந்த பிளாக் டயக்ராம் பேண்ட் பாஸ் ஃபில்டர்க்கானது சரி இது நம்முடைய பேண்ட் பாஸ் ஃபில்டர் முதல் பிளாக் ஹை பாஸ் ஃபில்டர் பின்னர் நாம் பெருக்க வேண்டும் லோ பாஸ் ஃபில்டர் சரியா எனவே இந்த அடுக்கின் ஹை பாஸ் மற்றும் லோ பாஸ் இணையமைப்பானது ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஐ விளைவிக்கும் இன்புட் பீக் டு பீக் இதன் ஒரு சொல் ஃபிரீயூன்சி அவுட்புட் என்ன எந்த ஃபிரீயூன்சி அனுப்ப முடியும் என்று பார்ப்போம் சரியா எனவே லோ பாஸ் ஃபில்டர் இன் கட் ஆஃப் அல்லது கார்னர் ஃபிரீயூன்சி ஹை பாஸ் ஃபில்டர் கட் ஆஃப் ஐ விட அதிகமாக உள்ளது மற்றும் மைனஸ் 3 டி பி புள்ளியில் ஃபிரீயூன்சி இடையே உள்ள வேறுபாடு பேண்ட் பாஸ் ஃபில்டர்யின் பேண்ட் வித்தை சரியாக உறுதி செய்வோம் எனவே இதன் பொருள் என்ன லோ பாஸ் ஃபில்டர்யின் கட் ஆஃப் அல்லது கார்னர் ஃபிரீயூன்சி ஹை பாஸ் ஃபில்டர் இன் கட் ஆஃப் ஃபிரீயூன்சி மற்றும் இந்த ஃபிரீயூன்சி இடையே உள்ள வித்தியாசத்தை விட அதிகமாக உள்ளது அதாவது லோ பாஸ் ஃபில்டர் இன் கட் ஆஃப் ஃபிரீயூன்சி மற்றும் ஹை பாஸ் ஃபில்டர் இன் கட் ஆஃப் ஃபிரீயூன்சி ஆகியவற்றை நான் வரைந்தால் சரியா அதற்கான வித்தியாசத்தை எழுதுங்கள் அதாவது இந்த வித்தியாசம் தான் கடந்து செல்ல அனுமதிக்கப்படும் பேண்ட் எனவே இது ஒரு பாஸ் பேண்ட் இது ஸ்டாப் பேண்ட் இதுவும் ஸ்டாப் பேண்ட் இந்த வாக்கியத்தின் அர்த்தம் இதுதான் லோ பாஸ் ஃபில்டர் இன் கட் ஆஃப் ஃபிரீயூன்சி அல்லது கார்னர் ஃபிரீயூன்சி ஹை பாஸ் ஃபில்டர் இன் கட் ஆஃப் ஃபிரீயூன்சி ஐ விட அதிகமாக உள்ளது எனவே இது லோ பாஸ் ஃபில்டர்க்கான எனது கட் ஆஃப் ஃபிரீயூன்சி என்றால் இது எனது பாஸ் ஃபில்டர் இன் கட் ஆஃப் ஃபிரீயூன்சி ஐ விடவும் இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசத்தை விடவும் அதிகமாகும் இந்த வேறுபாடு எனது ஃபிரீயூன்சிகளின் பேண்ட் அது எனக்கு தேவையான எனது பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஒரு எளிய பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஐ நாம் எவ்வாறு வடிவமைக்க முடியும் நாம் ஹை பாஸ் ஃபில்டர் ஸ்டேஜ் ஐப் பயன்படுத்தலாம் லோ பாஸ் ஃபில்டர் ஸ்டேஜ் ஐப் பயன்படுத்தலாம் இரண்டு நிலைகளையும் ஸ்டேஜ் அடுக்கலாம் கேஸ் கேட் செய்யலாம் எனவே நம்மிடம் கெப்பாசிட்டர் மற்றும் ரெசிஸ்டர் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது நம்முடைய ஹை பாஸ் நிலை ஸ்டேஜ் நான் கெப்பாசிட்டருக்கு ஒரு சிக்னல் ஐப் பயன்படுத்துகிறேன் சரியா ஹை பாஸ் ஃபில்டர் எவ்வாறு இயங்குகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் ஹை பாஸ் ஃபில்டர் இன் இந்த அவுட்புட் லோ பாஸ் ஃபில்டர்க்கு வழங்கப்படுகிறது இதனால் என்ன நடக்கும் இந்த விஷயத்தில் ஹை பாஸ் ஃபில்டர் இல் இந்த f L க்கு மேலே செல்லும் ஃபிரீயூன்சிகளின் பேண்ட் ஐ நீங்கள் கொண்டிருக்கலாம் சரியா லோ பாஸ் ஃபில்டர் இன் போது இந்த ஃபிரீயூன்சிற்குக் கீழே கடந்து செல்லும் ஃபிரீயூன்சிகளின் பேண்ட் இருக்கும் அதாவது இந்த பேண்ட் சரி எனவே நான் இரண்டையும் ஒன்றிணைத்தால் இரண்டையும் நான் அப்புறப்படுத்தினால் என்னிடம் என்ன இருக்கும் எனது பேண்ட் பாஸ் ஃபில்டர் என்னிடம் உள்ளது இந்த அடுக்கை ஒன்றாக தனிப்பட்ட லோ பாஸ் மற்றும் ஹை பாஸ் ஃபில்டர்கள் லோ க்யூ ஃபேக்டர் வகை ஃபில்டர் சர்க்யூட் ஒன்றை உருவாக்குகின்றன இது பரந்த வைட் wide பாஸ் பேண்டைக் கொண்டுள்ளது இது வைட் wide பாஸ் பேண்டைக் கொண்டுள்ளது லோ பாஸ் மற்றும் ஹை பாஸ் ஃபில்டர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்தவுடன் பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஐப் புரிந்துகொள்வது மிகவும் எளிதானது எனவே இந்த பரிசோதனையை சிமுலிங்க் என்றும் அழைப்போம் ஒரு மென்பொருளைக் கொண்டு ஒரு சிமுலேஷன் ஐச் செய்வோம் சரியா ஒரு சிமுலிங்கைப் பயன்படுத்தி சர்க்யூட் எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதையும் இந்த பாயிண்ட் ஐ புள்ளியை எவ்வாறு பெறுவது என்பதையும் பார்ப்போம் பேண்ட் பாஸ் ஃபில்டர்க்கு இந்த வரைபடத்தைப் பெறுங்கள் இதை நாம் சோதனைப் பகுதியில் செய்வோம் ஃபில்டர்களை வடிவமைப்பதற்கான சோதனைகளைச் செய்யும்போது பேண்ட் பாஸ் ஃபில்டர்களை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் பொதுவாக தொகுப்பிலிருந்து சோர்ஸ் ஐ எவ்வாறு பெறுவது கெப்பாசிட்டர் ஐ எவ்வாறு தேர்ந்தெடுப்பது கெப்பாசிட்டர் இன் வேறுபட்ட மதிப்புகளை எவ்வாறு வரையறுப்பது ரெசிஸ்டர்களை எவ்வாறு வரையறுப்பது மற்றும் தகர்ப்பது போன்றவற்றைப் பார்ப்போம் இந்த ரெசிஸ்டர்களை நான் மீண்டும் இணைத்துள்ளேன் எப்படி இந்த கெப்பாசிட்டர் ஐ இணைக்க முடியும் தொகுப்பிலிருந்து கிரவுண்ட் ஐ எவ்வாறு தேர்வு செய்யலாம் எந்த கட்டத்தில் அவுட்புட் வோல்டேஜ் ஐக் காண விரும்புகிறோம் இதை நாம் வடிவமைக்கும்போது பதினைந்து வோல்ட் பீக் டு பீக் நாம் பயன்படுத்துகிறோம் f என்பது ஒரு திடீர் ஃபிரீயூன்சி சரியா நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் மேலும் இரண்டு பாஸைச் சுற்றியுள்ள ஃபிரீயூன்சி பேண்ட் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் காண முடியும் எந்த ஃபிரீயூன்சி ஐ நாம் தேர்ந்தெடுத்தோம் 3dB நமக்கு கிடைத்தது 3dB எனவே இது வளைவான கடத்தியாக இருக்கும் அதனால்தான் பேண்ட் அனுப்பப்படவில்லை இதனால் அங்கே ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் உள்ளது எனவே இரண்டு கிலோ ஹெர்ட்ஸின் லோயர் கட் ஆஃப் ஃபிரீயூன்சி கொண்ட பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஐ வடிவமைப்பதை எளிதாக்குவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் மற்றும் பீட்டா ரெசிஸ்டர் யின் மதிப்பு 10 கிலோ 10 கிலோ ஹெர்ட்ஸின் ஹை கட் ஆஃப் ஃபிரீயூன்சி 5 பைக்கோ ஃபாரட்டின் கெப்பாசிட்டர் மதிப்பு மேலும் fL கொடுக்கப்பட்டுள்ளது சரியா எஃப் fH கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே பார்க்க எஃப் எல் fL கொடுக்கப்பட்டுள்ளது fH கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது உங்களுக்கு R வழங்கப்பட்டுள்ளது இங்கே ஒரு ரெசிஸ்டர் உள்ளது நமக்கு C வழங்கப்பட்டது இது இங்கே உள்ளது சரியா எனவே எஃப் f ற்கு சமம் என்பதை நாம் அறிவோம் சரியா

மேலும் ஒரு எடுத்துக்காட்டை ஆய்வோம் இன்னும் ஒரு தீர்வுசெய்வோம் ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் காட்சியை வடிவமைப்போம் fo 2 கிலோ ஹெர்ட்ஸுக்கு சமமானதாகும் இந்த விஷயங்களை வைப்பதற்கான வெவ்வேறு வழியைப் பயன்படுத்துகிறோம் சிலர் எஃப் சி fc சிலர் எஃப் எல் fL என்று கூறுகிறார்கள் சிலர் எஃப் எச் fH என சொல்வது ஒரு விஷயமே இல்லை சரி இதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த வகையான சொற்களைக் கண்டு குழம்ப வேண்டாம் எனவே நாம் fo 2 கிலோ ஹெர்ட்ஸ் குவாலிட்டி ஃபேக்டர் 20 சி இந்த விஷயத்தில் 1 மைக்ரோஃபரடிற்கு சமம் சென்ட்ரல் ஃபிரீயூன்சி fo எனவே fo என்றால் என்ன இப்போது பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஐ எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்த்தவுடன் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் ஐ எவ்வாறு வடிவமைக்க முடியும் மற்றும் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர்கள் என்ன பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர்கள் எது என்பதைப் பார்ப்போம் எனவே நீங்கள் வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் இதுதான் பிளாட் என்று நீங்கள் காண்கிறீர்கள் இது டாப் பேண்ட் இது பாஸ் பேண்ட் எனவே இது ஐடியல் உண்மையில் இது போன்ற ஒன்றை நீங்கள் பெறுவீர்கள் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர்க்கான ரெஸ்பான்ஸ் பிளாட் இது அதாவது நமக்குத் தேவையில்லாத ஃபிரீயூன்சி ஃபிரீயூன்சி பேண்ட் பிரஷர் அழுத்தம் ஆம்ப்ளிபையர்ஐப் பயன்படுத்தி ஃபில்டர் ஐ வடிவமைப்பதன் மூலம் அதை நிறுத்தலாம் சரியா பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் இன் ஐடியல் ஃபிரீயூன்சி ரெஸ்பான்ஸ் ஐ இந்த ஃபிகர் காட்டுகிறது லோ பாஸ் மற்றும் ஹை பாஸ் ஃபில்டர்களின் கலவையால் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் உருவாகிறது எனவே லோ பாஸ் மற்றும் ஹை பாஸ் ஃபில்டர் ஐப் பயன்படுத்தி பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர்கள் மீண்டும் வடிவமைக்கப்படலாம் அல்லது உருவாக்கப்படலாம் பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஐப் பொறுத்தவரை நீங்கள் பார்க்கும் அடுக்கு இணைப்பிற்குப் கேஸ் கேட் கனெக்சன் பதிலாக இணையான இணைப்புடன் பார்லல் கனெக்சன் பேண்ட் ஸ்டாப் லோ பாஸ் மற்றும் ஹை பாஸ் நிறுத்தப்பட்டால் அது ஹை பாஸ் மற்றும் லோ பாஸ் ஆகும் எனவே பேண்ட் பாஸ் ஃபில்டர் விஷயத்தில் நாம் லோ பாஸ் ஃபில்டர் மற்றும் ஹை பாஸ் ஃபில்டர் ஐ அடுக்குகிறோம் கேஸ் கேட் செய்கிறோம் ஆனால் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் விஷயத்தில் நாம் லோ பாஸ் ஃபில்டர் மற்றும் ஹை பாஸ் ஃபில்டர் ஐ இணையான இணைப்பில் பார்லல் கனெக்சன் இணைக்கிறோம் சரி எனவே நீங்கள் ஒரு பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் அல்லது பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் ஐ வடிவமைக்கும்போது லோ பாஸ் மற்றும் ஹை பாஸை இணையான இணைப்பில் பார்லல் கனெக்சன் இல் இணைக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்க இது ஃபிரீயூன்சிகளை நீக்குவதால் அது பேண்ட் வித்களின் ஒரு பேண்ட் ஐ நிறுத்திவிடும் என்று பெயர் அளவில் குறிப்பிடுகிறது இது பேண்ட் எலிமினேஷன் ஃபில்டர் அல்லது பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் அல்லது நாய்ஸ் ஃபில்டர் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே அதற்கு நிறைய பெயர்கள் உள்ளன அவை என்ன பெயர்கள் என்று எழுதுவோம் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் பேண்ட் எலிமினேஷன் ஃபில்டர் என்றும் நாட்ச் ஃபில்டர் என்று அழைக்கப்படுகிறது எனவே எந்தவொரு சமன்பாடும் உங்கள் தேர்வில் வருகிறது அல்லது உங்கள் நேர்காணலில் எந்த சமன்பாடும் வந்தால் நீங்கள் பதிலளிக்கலாம் ஆம் இந்த ஃபில்டர் ஐ நாம் அனைவரும் அறிவோம் ஏனெனில் இந்த ஃபில்டர் அனைத்தும் ஒரே ஃபில்டர் இது எனது பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் எனவே இது பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது இது பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது மேலும் ஒப் ஆம்ப் ஐ புரிந்துகொள்வது மிகவும் எளிதானது மற்றும் இது பயன்பாடு அல்ல எனவே பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் ஒரு இணையான இணைப்பில் பார்லல் கனெக்சன் இல் லோ பாஸ் மற்றும் ஹை பாஸை இணைப்பதன் மூலம் உருவாகிறது சரியா இரண்டாவதாக இது ஃபிரீயூன்சிகளின் பேண்ட் ஐ நிறுத்துகிறது இது பேண்ட் ரிஜெக்ட் நாட்ச் அல்லது பேண்ட் எலிமினேஷன் என்றும் அழைக்கப்படுகிறது நமக்கு தெரியும் ஹை பாஸ் மற்றும் லோ பாஸ் போலல்லாமல் பேண்ட் பாஸ் மற்றும் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர்களில் இரண்டு கட் ஆஃப் ஃபிரீயூன்சிகள் உள்ளன இங்கே 1 இங்கே 2 பேண்ட் பாஸ் ஃபில்டர் இல் அதே வழிகள் நம்மிடம் 1 இருந்தது நமக்கு 2 இருந்தது இது ஸ்டாப் பேண்ட் இது ஸ்டாப் பேண்ட் இது பாஸ் பேண்ட் சரியா நீங்கள் பிபிஎஸ் PBS எஸ்பி SP எஸ்பி S P என்று எழுத வேண்டியதில்லை நீங்கள் ஸ்டாப் பேண்ட் என்று எழுத வேண்டும் நீங்கள் பாஸ் பேண்ட் என்று எழுத வேண்டும் நீங்கள் கேயின் ஐ எழுத வேண்டும் நீங்கள் அச்சில் axis ஆக்சிஸ் எழுதுவது மிகவும் முக்கியம் நீங்கள் ஒரு வரைபடத்தைத் திட்டமிடும்போது நீங்கள் குறிப்பிட்டுள்ள ஃபிரீயூன்சிகள் இதுதான் என்பது உங்களுக்குத் தெரியும் உங்கள் y அச்சு என்ன உங்கள் x அச்சு என்ன நீங்கள் முழு வடிவ ஃபுல் ஃபாம் பாஸ் பேண்ட் என்று எழுத வேண்டும் நீங்கள் முழு வடிவ ஃபுல் ஃபாம் ஸ்டாப் பேண்ட் என்று எழுத வேண்டும் சரி எனவே நீங்கள் தேர்வில் அல்லது உங்கள் வகுப்பில் அல்லது உங்கள் நேர்காணலில் காண்பிக்கும் போதெல்லாம் அது கேட்கப்பட்டால் தயவுசெய்து எல்லாவற்றையும் சரியாகத் திட்டமிடுங்கள் இப்போது அது இரண்டு கட் ஆஃப் ஃபிரீயூன்சிகளைக் கொண்டுள்ளது நம்மிடம் பேண்ட் பாஸ் மற்றும் பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் இருக்கும் போது சர்க்யூட் வடிவமைப்பில் உள்ள கூறுகளின் காம்போனென்ட்ஸ் களின் மதிப்பைப் பொறுத்து கட் ஆஃப் ஃபிரீயூன்சிகள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஃபிரீயூன்சி வரம்பிற்கு மேலேயும் கீழேயும் நீங்கள் கடந்து செல்வீர்கள் எனவே இதன் அர்த்தம் என்ன இங்கே இந்த விஷயத்தில் இது FL க்குக் கீழே உள்ள அனைத்து ஃபிரீயூன்சிகளையும் FH க்கு மேலே உள்ள அனைத்து ஃபிரீயூன்சிகளையும் கடந்து செல்லும் இது FL மற்றும் fH க்கு இடையிலான ஃபிரீயூன்சிகளை மட்டுமே நிறுத்தும் அதாவது இந்த அலைவரிசைகளின் குழு அதை கடந்து செல்ல அனுமதிக்காது சரியா இப்போது இந்த இரண்டு கட் ஆஃப் ஃபிரீயூன்சிகளுக்கு இடையில் உள்ள எந்த ஃபிரீயூன்சிகளும் கவனிக்கப்படுகின்றன அதாவது அவை நிறுத்தப்படுகின்றன இது இரண்டு பாஸ் பேண்டுகளைக் கொண்டுள்ளது மற்றும் ஒரு ஸ்டாப் பேண்ட் பேண்ட் பாஸ் ஃபில்டர் இன் ஐடியல் பண்புகள் கீழே காட்டப்பட்டுள்ளன எனவே இது பேண்ட் பாஸாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி பேண்ட் நிராகரிப்படுகிறது ரிஜெக்ட் செய்யப்படுகிறது எனவே பேண்ட் ஃபில்டர் ஐ நிராகரிக்கிறது ரிஜெக்ட் செய்யப்படுகிறது பேண்ட் பாஸ் ஃபில்டர் இல் ஃபில்டர் ஐ நிராகரிப்பது நாம் பார்த்தது இதுதான் சி RC ஹை பாஸ் ஃபில்டர் உடன் இணைந்து ஒரு அடிப்படை ஆர் சி RC லோ பாஸ் ஃபில்டர் ஐக் கண்டோம் இது ஒரு எளிய ஃபில்டர் ஐ உருவாக்குகிறது இது இரண்டு கட் ஆஃப் ஃபிரீயூன்சிகளின் இருபுறமும் ஃபிரீயூன்சிகளைக் கொண்டிருக்கும் பேண்ட் பாஸ் ஃபில்டர் விஷயத்தில் இந்த புள்ளிவிவரங்கள் சரியா RC ஃபில்டர் ஐ ஒன்றிணைத்து மற்றொரு வகை ஃபில்டர் ஐ உருவாக்கலாம் அவை இரண்டு கட் ஆஃப் ஃபிரீயூன்சிகளுக்கு இடையில் கொடுக்கப்பட்ட பேண்ட் ஃபிரீயூன்சிகளை கடுமையாக வலுவிழக்கச் செய்யும் அட்டென்யேட் மேலும் இது உங்கள் பேண்ட் ரிஜெக்ட் அல்லது பேண்ட் ஸ்டாப் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் இங்கே பாஸ் பேண்டைப் பார்க்கிறீர்களா ஸ்டாப் பேண்ட் கேயின் V out மற்றும் V டெசிபல்களில் உள்ளது மற்றும் நமக்கு ஃபிரீயூன்சி உள்ளது இது மடக்கை அளவுகோல் லோகரித்ம்யக் ஸ்கேல் logarithmic scale என்றால் அதை லாக் என்று கண்டிப்பாக எழுத வேண்டும் அது இல்லையென்றால் அது ஹெர்ட்ஸ் என்று எழுதப்படும் பேண்ட் வித் fH fL இது உங்கள் சென்ட்ரல் ஃபிரீயூன்சி எனவே இந்த ஸ்டாப் பேண்ட் மிகவும் குறுகியதாக இருந்தால் அல்லது மற்ற அனைத்து பேண்ட்களையும் கடந்து செல்லும் போது மிகச் சிறிய அளவிலான ஃபிரீயூன்சி ஐக் காட்டிலும் அதிக வலுவிழக்கச் செய்கிறது இது பேண்ட் நாட்ச் ஃபில்டர் என்று குறிப்பிடப்படுகிறது இதன் பொருள் என்ன அதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த பேண்ட் வித் ஐ வைத்திருப்பதற்கு பதிலாக மிகவும் குறுகிய பேண்ட் ஐப் பயன்படுத்தி இந்த மிகக் குறுகிய பேண்ட் ஐ பெற விரும்புவதுதான் சரியா பின்னர் இது பேண்ட் நாட்ச் ஃபில்டர் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் ஃபிரீயூன்சி ரெஸ்பான்ஸ் அதிக தேர்வைக் ஹை செலக்ட்டிவிட்டி கொண்ட குறுகலான அலைவரிசையாக டீப் நாட்ச் deep notch இருந்தது அந்த சிறிய பேண்ட் வித்கள் மட்டுமே சரியாக நிறுத்தப்படுகின்றன சரியா அது ஒரு ஆழமான உச்சநிலை டீப் நாட்ச் போல் தோன்றுகிறது அதனால்தான் இது பேண்ட் நாட்ச் ஃபில்டர் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பொதுவான பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் ரெஸ்பான்ஸ் இங்கே காட்டப்பட்டுள்ளது இது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது இப்போது மேலும் பார்ப்போம் இந்த ஃபில்டர் குணாதிசயங்களின் மாற்றத்தை நாம் இங்கே காணலாம் என்பதால் எளிதாக செயல்படுத்த முடியும் சரியா எனவே இது பேண்ட் பாஸ் பேண்ட் ஸ்டாப் ரெஸ்பான்ஸ் லோ பாஸ் ரெஸ்பான்ஸ் ஹை பாஸ் ரெஸ்பான்ஸ் மற்றும் இங்கே இது சென்டர் ஃபிரீயூன்சி இது ரிஜெக்ட் பேண்ட் ஆகும் எனவே இதை எளிதாக வரையலாம் எனக்கு லோ பாஸ் ஃபில்டர் உள்ளது லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் இதை தெளிவுபடுத்துகிறேன் இந்த லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் என்னிடம் உள்ளது எனக்கு ஹை பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் உள்ளது என்னிடம் ஒரு கூட்டு பெருக்கி சம்மிங் ஆம்ப்ளிபையர் உள்ளது ஆர் R அவுட்புட் வோல்டேஜ் இங்கே வழங்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் அதாவது V1 R1 V2 R2 போன்றது இந்த அவுட்புட் RF RF இது ஒரு RF V1 R1 V2 R2 இதுதான் நாம் Vinக்குள் பார்த்தது எனவே அது எனது Vout ஆக இருக்கும் எனவே லோ பாஸ் மற்றும் ஹை பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் ஐ நாம் பார்த்திருக்கிறோம் லோ பாஸ் மற்றும் ஹை பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர்களை இணையாக பார்லல் ஆக இணைக்கும்போது நீங்கள் இங்கு பார்க்கக்கூடிய ஒரு தொகுப்பை நீங்கள் காணலாம் மேலும் நீங்கள் பீக் டு பீக் இன்புட் வோல்டேஜ் ஐக் கொண்டிருக்கிறீர்கள் இது இதற்கு ஒரு குறிப்பிட்ட ஃபிரீயூன்சிகளிலும் உள்ளது சரியா மேலும் ரெசிஸ்டர்களின் வெவ்வேறு மதிப்புகளைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு நாட்ச் ஃபில்டர் அல்லது பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் ஐ வடிவமைக்க முடியும் எனவே ரெசிஸ்டன்ஸ் மற்றும் கெப்பாசிட்டன்ஸ் நிச்சயமாக இந்த ஃபில்டர் பண்புகளின் மாற்றத்தை சிங்கிள் லோ பாஸ் மற்றும் ஹை பாஸ் ஃபில்டர் சர்க்யூட் பயன்படுத்தி நான் இன்வெர்ட்டிங் வோல்டேஜைத் தொடரியக்குவதன் மூலம் செயல்படுத்த முடியும் இந்த இரண்டு ஃபில்டர் சர்க்யூட்களின் அவுட்புட் மூன்றாவது ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி சுருக்கப்படுகிறது வோல்ட்டேஜ் சம்மர் நீங்கள் இங்கேயே பார்க்கலாம் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் வடிவமைப்பிற்குள் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் இன் பயன்பாடு வோல்ட்டேஜ் கேயின் யும் அறிமுகப்படுத்த அனுமதிக்கிறது எனவே நாம் இப்போது ஆம்ப்ளிபையர்யைப் பயன்படுத்தியுள்ளதால் சிக்னலையும் பெருக்கலாம் மேலும் வோல்ட்டேஜ் ஐயும் மேம்படுத்தலாம் அல்லது பெறலாம் வோல்ட்டேஜ் கேயின் ஐயும் அறிமுகப்படுத்தலாம் இரண்டாவதாக நான் இன்வெர்ட்டிங் வோல்ட்டேஜ் ஃபால் ஓவர் ஐ எளிதாக ஒரு அடிப்படை இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் ஆக மாற்றலாம் A f இன் கேயின் 1 பிளஸுக்கு சமம் எனவே இது ஒரு ஆம்ப்ளிபையர் இது ஆம்ப்ளிபையர் என்று நீங்கள் காண்கிறீர்கள் அது வேறு ஒன்றுமில்லை ஆனால் யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர் இந்த யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர் ஐ நாம் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் ஆக மாற்ற முடியும் இப்போது ஒரு வோல்ட்டேஜ் கேயின் ஐ அறிமுகப்படுத்தலாம் இவை இரண்டும் குறிப்பு நேரம் 2738 ஆம்ப்ளிபையர் அல்லது வோல்ட்டேஜ் ஃபால் ஓவர் சரியா இது எனது லோ பாஸ் ஃபில்டர் இது எனது ஹை பாஸ் ஃபில்டர் சரியா ஆனால் இவை வோல்ட்டேஜ் ஃபால் ஓவர் க்கு பதிலாக வோல்ட்டேஜ் ஃபால் ஓவர் நான் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர்யைப் பயன்படுத்தினால் அல்லது இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர்யைப் பயன்படுத்தினால் அவை கேயின் ஆல் எளிதாக சரிசெய்யப்படலாம் இதனால் நமக்கு ஒரு பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் தேவைப்படுகிறது இது மைனஸ் 3 டிபி கட் ஆஃப் ஃபிரீயூன்சி 1 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் 10 கிலோ ஹெர்ட்ஸ் மைனஸ் 10 டி பி இன் ஸ்டாப் பேண்ட் கேயின் என்று கூறப்படுகிறது இடையில் நீங்கள் லோ பாஸ் ஃபில்டர் மற்றும் ஹை பாஸ் ஃபில்டர் ஐ எளிதாக வடிவமைக்க முடியும் இந்த ஃபிரீயூன்சி தேவைகளுடன் ஒரு பரந்த வைட் wide பேண்ட் பாஸ் ஃபில்டர் வடிவமைப்பை உருவாக்க அவற்றை ஒன்றாக இணைக்கவும் அதே வழியில் நான் அவற்றை ஒரு இணை பார்லல் parallel வடிவத்தில் அடுக்கினால் காஸ் கேட் நான் பேண்ட் ரிஜெக்ட் வடிவமைப்பை உருவாக்க முடியும் எனவே இப்போது 400 ஹெர்ட்ஸ் சரியா லோ கட் ஆஃப் ஃபிரீயூன்சி கொண்ட அடிப்படை பரந்த வைட் wide பேண்ட் ஆர் சி RC பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் ஐ வடிவமைப்போம் எனவே எஃப் எல் fL 400 ஹெர்ட்ஸ் எஃப் எச்fH 2 கிலோ ஹெர்ட்ஸ் கேயின் 2 சரியா இந்த சூத்திரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா ஆகவே fH 1 2πR1C1 எனவே நமக்கு 400 ஹெர்ட்ஸ் கிடைக்கும் நம்மிடம் 400 ஹெர்ட்ஸ் ஏற்கனவே உள்ளது ஏற்கனவே 400 ஹெர்ட்ஸ் உள்ளது எனவே ஆர் R1 வேறு எதுவும் இருக்காது ஆனால் 4 கிலோ ஓம்ஸ் இப்போது அதே வழியில் fL 1 2πR2C2 எனவே எஃப் எல் fL 2 கிலோ ஹெர்ட்ஸ் அல்லது 2000 ஹெர்ட்ஸுக்கு சமம் என்பது நமக்கு முன்பே தெரியும் எனவே ஆர் R2 வேறு எதுவும் இல்லை ஆனால் 800 ஓம்ஸ் எனவே R1 இன் மதிப்பை நாம் கண்டுபிடித்துள்ளோம் R2 இன் மதிப்பைக் கண்டுபிடித்தோம் ஏற்கனவே C1 இன் மதிப்பை நாம் அறிந்திருக்கிறோம் C2 இன் மதிப்பை நாம் ஏற்கனவே அறிவோம் அது உங்களுக்குத் தெரியுமா ஆம் உங்களுக்கு C1 C2 தெரியும் நான் சி C1 மற்றும் சி C2 இன் மதிப்பை வைத்திருக்கிறேனா என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போது எனக்கு இறுதியாக ஆர் R1 மற்றும் ஆர் R2 எனக்குத் தெரியும் உங்களுக்கு எஃப்ஹெச் fH மற்றும் எஃப்எல் fL தெரியும் பிறகு நான் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் ஐ வடிவமைக்க முடியும் எனவே இப்போது மேலும் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது கேயின் 2 என்று மேலும் கொடுக்கப்பட்டுள்ளது சரியா எனவே நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் உடன் பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் ஐ வடிவமைக்கிறேன் எனவே கேயின் 1 Rf Ri ஆக இருக்கும் Rf RI 2 எனவே Rf RI 1 அல்லது Rf RI Rf Ri Ri 10 கிலோ ஓம்ஸ் சரி RI 10 கிலோ ஓம்ஸ் சரியா மற்றும் Rf என்றால் 10 கிலோ ஓம்ஸ் பின்னர் எனது சர்க்யூட் நான் திரையில் காட்டியதைப் போல இருக்கும் இல்லையா எனவே என்னிடம் Rf உள்ளது Ri உள்ளது Ri இன் மதிப்பை Ri க்கு மாற்றாக வைக்கலாம் நான் C1 ஐக் கண்டுபிடித்தேன் C2 ஐக் கண்டுபிடித்தேன் R1 ஐக் கண்டுபிடித்தேன் R RI ஐக் கண்டேன் எனக்கு Rf தெரியும் எனக்கு Ri2 தெரியும் R3 எனக்கு தெரியும் Rf எனக்கு தெரியும் எனவே எனது பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் ஐ எளிதாக வடிவமைக்க முடியும் எனவே எனது பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் ஐ நான் இவ்வாறு வடிவமைக்க முடியும் எனவே இப்போது நாம் பார்ப்பது ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஐ வடிவமைக்க முடியும் ஒரு பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் ஐ வடிவமைக்க முடியும் ஹை பாஸ் ஃபில்டர் ஐ வடிவமைக்க முடியும் லோ பாஸ் ஃபில்டர் ஐ வடிவமைக்க முடியும் லோ பாஸ் ஃபில்டர் ஐ நீங்கள் அறிந்தவுடன் உங்கள் வாழ்க்கை மிகவும் எளிதானது ஏனென்றால் லோ பாஸ் மற்றும் ஹை பாஸை வெவ்வேறு கலவையில் பயன்படுத்துவதால் நாம் பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஐக் கொடுப்போம் அல்லது பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் ஐ தருவோம் எனவே இப்போது பேண்ட் பாஸிற்கான சர்க்யூட்டை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதையும் பார்த்தோம் பேண்ட் ரிஜெக்ட்ற்கான சர்க்யூட் பார்த்தோம் பேண்ட் பாஸிற்கான சில சிக்கல்களை நாம் தீர்த்துள்ளோம் மற்றும் பேண்ட் ரிஜெக்ட்ற்கான சில சிக்கல்களை தீர்த்துள்ளோம் இதேபோல் முந்தைய அத்தியாயத்தில் நீங்கள் ஹை பாஸ்க்கான சில சிக்கல்களைத் தீர்த்துள்ளீர்கள் லோ பாஸ்க்கான சில சிக்கல்களை நாம் தீர்த்துள்ளோம் எனவே இப்போது ஃபில்டர் எவ்வாறு செயல்படும் ஃபில்டர்கள் எவ்வாறு செயல்படும் என்பதைப் புரிந்துகொள்வது உங்களுக்கு சற்று எளிதாக இருக்கும் எனவே இந்த விரிவுரைக்கான அனைத்து அத்தியாயங்களையும் பயின்றால் ஃபில்டர்கள் எவ்வாறு செயல்படும் என்பதையும் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி ஒரு ஃபில்டர் ஐ எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் நீங்கள் நன்கு புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் எனவே அடுத்த வகுப்பில் நாம் ஆசல்லேட்டர்ஸ்களின் வடிவமைப்பைக் காண்போம் மிக முக்கியமான தலைப்பு மற்றும் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர்களைப் பயன்படுத்தி ஆஸிலேட்டர்களை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பற்றி உங்களுக்கு உதவ பல தொகுதிகள் இருக்கும் ஆசல்லேட்டர்ஸ் என்றால் என்ன என்ன வகையான ஆசல்லேட்டர்ஸ் ஆசல்லேட்டர்ஸ்களில் என்ன பிரச்சினை எழுகிறது மற்றும் ஆசல்லேட்டர்ஸ்களை நாம் எவ்வாறு வடிவமைக்க முடியும் சரியா எனவே அதுவரை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த ஃபில்டர்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் புரிந்துகொள்ளுங்கள் புரிந்துகொள்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக மன்றத்தின் ஃபோரம் forum மூலம் என்னிடம் கேட்கலாம் நான் என்னால் முடிந்தவரை சீக்கிரம் பதிலளிக்க முயற்சிக்கிறேன் எனவே இதைப் படித்து பாருங்கள் மற்றும் மகிழ்வாக இருங்கள் வருகிறேன்